நாம் மீண்டும் பாடத்திற்கு வருகிறோம் எனவே த்ரீ பேஸ் பவர் அளவீடு செய்யும் போது இரண்டு வாட் மீட்டர் முறையைப் பயன்படுத்துவோம் இந்த முறையில் நாம் மூன்று வாட் மீட்டர் பயன்படுத்தியுள்ளோம் ஒரு வாட் மீட்டரில் பொதுவாக மின்சார காயில் உள்ளது இது சில நேரங்களில் நாம் பேசர் காயில் அல்லது வோல்டேஜ் காயில் என்று அழைக்கிறோம் எனவே லோடு சமநிலையானதாகவோ அல்லது சமநிலையற்றதாகவோ இருக்கலாம் ஆய்வகத்தில் பாருங்கள் இருக்கும் இந்த பக்கம் M ஆகவும் இந்த பக்கம் L ஆகவும் குறிக்கப்பட்டு இருப்பதைக் காண்போம் M முக்கிய பக்கமாகும் இது ஒரு சப்ளை பக்கமாகும் இது மெயின் என்றும் M லோடு பக்கமாகவும் அழைக்கப்படுகிறது இந்த பக்கம் நீளம் L குறிக்கப்பட்டுள்ளன இந்த புள்ளி சில புள்ளிகள் சில நேரங்களில் நாம் c ஐ குறிக்கிறோம் இந்த புள்ளி v ஐ குறிக்கிறது இது phasor காயில் வோல்டேஜ் காயில் காயில் புறக்கணிக்கத்தக்க ரெசிஸ்டன்ஸ் யை கொண்டுள்ளது அடிப்படையில் காயில் முழுவதும் மின்சாரம் கடந்து செல்லும் இந்த பேசர் காயில் உண்மையில் இது ஒரு வோல்டேஜ் காயில் எனவே அது அடிப்படையில் அது வோல்டேஜ் யைக் காண்கிறது எனவே இது a மற்றும் இது b மற்றும் பேஸ் a மின்சாரம் Ia மற்றும் வோல்டேஜ் உண்மையில் இங்கிருந்து பார்க்கப்படுகிறது அடுத்த வரைபடங்களில் இது இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்ப்போம் எனவே அடிப்படையில் இது லைன் to லைன் வோல்டேஜ் ற்கு பார்க்கிறோம் எனவே பெரும்பாலும் இரண்டு வாட் மீட்டர் முறைகளுக்கு செல்லுங்கள் ஆனால் இந்த வரைபடத்தில் த்ரீ வாட் மீட்டர் காட்டப்பட்டுள்ளது இந்த ஒரு வாட் மீட்டர் மீண்டும் உள்ளது த்ரீ வாட் மீட்டர் தேவையில்லை வாட் மீட்டர் அடிப்படையில் 0 ஐ அளவிடும் எனவே அடிப்படையில் அளவிட இரண்டு வாட் மீட்டர் முறை தேவை லோடு ஸ்டார் அல்லது டெல்டா சமநிலை அல்லது சமநிலையற்றது ஒரு பொருட்டல்ல இரண்டு வாட் மீட்டர் முறையைப் பயன்படுத்தி பவர் அளவிடுகிறோம் இரண்டு வாட் மீட்டர் முறைக்கு செல்லும் போதெல்லாம் இது எனது வாட் மீட்டர் மற்றும் இது பவர் P1 ஐ அளவிடுகிறது மற்றும் லோடு ஒரு ஸ்டார் போல் எடுக்கப்படுகிறது எனவே Z ஆங்கிளாக இருந்தால் இதன் சோர்ஸ் பாயும் மின்சாரம் Ia இங்கே இது பேசர் இது இந்த வோல்டேஜ் யை இங்கிருந்து இங்கே வோல்டேஜ் அளவீட்டில் எழுதுகிறோம் எனவே வோல்டேஜ் உண்மையில் அது Vab ஆக இருக்கும் இப்போது பேசர் வரைபடம் நாம் பார்த்திருக்கிறோம் இது என் A to N என்றால் இது எனது லைன் மின்சாரம் பேஸ் மின்சாரம் என்று பார்த்தோம் எனவே இது எனது VAN இங்கே நான் சிறிய ஒரு n க்கு பதிலாக A N ஐ எடுத்துள்ளேன் எனவே இங்கேயும் நாம் A N எழுதலாம் மேலும் Ia ஆங்கிள் பின்தங்கியிருப்பதால் இந்த அங்கிள் உள்ளது எனவே இது லைன் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் Vab Vab பேஸ் வோல்டேஜ் ஐ விட அங்கிள் 30 o முன்னே உள்ளது எனவே இது எனது Vab மற்றும் இந்த அங்கிள் 30 o எனவே இதற்கும் இந்த வாட் மீட்டர் அளவிற்கும் இடையேயான ஆங்கிள் உண்மையில் இங்கே லைன் வோல்டேஜ் யைப் பார்க்கிறோம் ஏனெனில் இது ஃபாசர் காயில் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது அது Vab ஆகும் மேலும் சோர்ஸ்ல் பாயும் மின்சாரம் Ia ஆகும் எனவே Vab மற்றும் Ia இடையே ஆங்கிள் 30 o அதாவது வாட்மீட்டரின் இந்த காண்பிக்கும் அளவு பி 1 ஆகும் பின்னர் P1 மெக்னிட்யூடு Vab Ia cos 30 o எனவே மற்ற வாட்மீட்டருக்கும்அதே போல் இருக்கும் எனவே இந்த இந்த வரைபடம் Vab VAN அது Vab ற்கும் Iaவிற்கும் இடையில் 30 o இப்போது Ia அது உண்மையில் VAN ஆக இருக்கும் இங்கே இது இந்த வரைபடத்தில் தான் உள்ளது இந்த வரைபடம் இது நமக்குத் தெரியும் நான் இதை A N எனக் குறிப்பிட்டுள்ளேன் எனவே மின்சாரம் காயில் இடையே உள்ளது எனவே சிறிய a மற்றும் சிறிய n ஐ சரிசெய்ய முடியும் எனவே Ia உண்மையில் Ia VAN Z ஸ்டார் ஆல் வகுக்கப்படுகிறது ZY அல்ல இங்கே நான் N ஐ எழுதியுள்ளேன் அதனால் இங்கே VAN ஆங்கிள்0 Z ஸ்டார் இங்கே கூட ஃபாசர் வரைபடத்தில் Van உண்மையில் இது VAN அதே விஷயம் புரிந்துகொள்ளக்கூடியது எனவே இந்த VAN கோணமும் ZY Z ஆங்கிளாக ம் எனவே அது Ia VAN Z ஆங்கிளாக இருக்கும் ஆகையால் P1 Vab Ia cos 30 இது மெக்னிட்யூடு இது மெக்னிட்யூடு ஆனால் Vab உண்மையில் ஒரு லைன் வோல்டேஜ் VL மற்றும் Ia l லைன் மின்சாரம் Ia l Ia இது லைன் மின்சாரம் அது லைன் வோல்டேஜ் மற்றும் அது லைன் மின்சாரமாகும் எனவே இது Vab Ia cos 30 o அல்லது நாம் VL IL cos 30 o ஐ எழுதலாம் இது சமன்பாடு 1 இது வாட் மீட்டர் 1 இன் காண்பிக்கும் அளவு இப்போது வாட் மீட்டர் 2 மீண்டும் வரைபடத்திற்கு சென்றால் எனவே இந்த முறையில் அது வோல்டேஜ் என்பது a b என்று அழைக்கப்படுகிறது சிறிது மேல் நோக்கி நகர்ந்தால் b c குறிக்கப்படுகிறது எனவே இந்த முறையில் மின்சாரம் இங்கே உள்ளது இது ஐசி இந்த மின்சாரம் ஐசி இந்த மின்சாரம் ஐசி வாட் மீட்டர் இங்கே வைக்கப்பட்டுள்ளது எனவே லைன் மின்சாரம் Ic ஆமாம் மற்றும் வோல்டேஜ் அது வோல்டேஜ் cb ஐப் பார்க்கிறோம் இருப்பினும் b to c Vbc Vab Vbc கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இது Vcb ஆக இருக்கும் ஏனெனில் இது பேஸ் c மற்றும் இது b உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே வோல்டேஜ் Vcb ஆக இருக்க வேண்டும் அதாவது வோல்டேஜ் Vcb ஐப் பார்க்க வேண்டும் ஆனால் Vbc அல்ல எனவே மற்றும் மின்சாரம் Ic ஆகும் எனவே இது முழுமையான பேஸர் வரைபடம் எனவே இந்த முறையில் முன்னர் நாம் பார்த்தோம் இது Vab இது VAN இந்த ஆங்கிள் 30 oஆகும் இது ஏற்கனவே நாம் முன்பு பார்த்தது இது Ia ஆகும் எனவேIa VAN இலிருந்து லேக் இதேபோல் இதை Ib என்று அழைக்கிறேன் இது Ib ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேல்நோக்கி நகருங்கள் சிறிய நகர்வு எனவே Ib VBN இலிருந்து angle 30o பின்தங்கியிருக்கிறது இதேபோல் ஐசி VCN இலிருந்து பின்தங்கியிருப்பதைக் கண்டால் மன்னிக்கவும் VBN இலிருந்து ஐபி லேக் மற்றும் ஐசி இவற்றிலிருந்து ஆங்கிள் பின்தங்கியிருக்கிறது இப்போது இதை அழித்து விடுகிறேன் இப்போது வரைபடம் உள்ளது நான் வைத்திருக்கும் ஜூமை குறைப்பேன் எனவே இந்த முறையில் பிடித்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த முறையில் இது என் Vbc ஆகும் Vbc வெறும் 180 o பேஸ் ஷிப்ட் எதிர் வழியில் செய்யுங்கள் இது எனது Vcb இப்போது ஆங்கிள் Vcb மற்றும் Ic க்கு இடையில் நாம் விரும்புகிற அங்கிள் என்பது இப்போது Vab மற்றும் VAN 30 o மற்றும் இதேபோல் V ca மற்றும் VCN ஆங்கிள் 30 o ஆக இருக்கும் எனவே இது எனது VCN இது எனது VCN மற்றும் இது எனது Ic ஆங்கிள் ஆகும் எனவே VCN மற்றும் Ic இடையேயான ஆங்கிள் ஏனென்றால் Ic உண்மையில் VCN இதிலிருந்து பின்தங்கியிருக்கிறது ஏனெனில் இது சமநிலை என்று கூறப்படுகிறது எனவே இது VCN மற்றும் Vcb 30 o ஆக இருக்கும் Vab மற்றும் VAN 30 o போன்றது எதிர் Vcb ஐ எடுத்துள்ளன எனவே இந்த ஆங்கிள் 30 o எனவே அதாவது இந்த ஆங்கிள் 30 o ஆக இருக்கும் எனவே இந்த ஆங்கிள் 30 o பின்னர் அந்த இரண்டாவது வாட் மீட்டர் அளவீட்டிலிருந்து வாட் வாட் மீட்டர் காண்பிக்கும் அளவு P2 அது வி சி பி பின்னர் ஐசி பின்னர் கொசைன் 30 o எனவே இது எனது Vcb ஆனால் இது ஒரு மெக்னிட்யூடு இதுவும் மெக்னிட்யூடு எனவே Vcb VL Ic √ இது cos 30 o ஆக இருக்கும் எனவே இது இரண்டாவது வாட்மீட்டரின் காண்பிக்கும் அளவு எனவே அதை அழிக்கிறேன் எனவே ஜூம் அதிகரிக்க அனுமதிக்கிறேன் எனவே இதுதான் இரண்டாவது வாட் மீட்டர் காண்பிக்கும் அளவு எனவே இது Vcb Ic cos 30 o ஆக இருக்க வேண்டும் எனவே அதுதான் இங்கே P2 Vcb Ic cos எனவே இது cos 30 o cos 30 o அல்லது P2 என்பது லைன் லைன் வோல்டேஜ் மெக்னிட்யூடு சமம் என்று நாம் எழுதலாம் எனவே Vcb VL √ cos 30 o இது சமன்பாடு 2 பின்னர் மொத்த வாட் மீட்டர் காண்பிக்கும் அளவு 1 மற்றும் 2 சமன்பாட்டை சேர்க்கவும் எனவே பி 1 P2 மற்றும் எளிமைப்படுத்தப்பட்டால் அது √ 3 VL √ cos மாறும் மற்றும் PT என்பது உண்மையில் மொத்த பவர் ஆகும் எனவே இது √ 3 VL √ cos இது சமன்பாடு 3 இது தான் கணித ரீதியாக பெற்றிருந்தாலும் அது அதே விஷயத்தை நாம் வாட்மீட்டரை கொண்டு பெறுகிறோம் இதேபோல் சமன்பாடு 2 இலிருந்து சமன்பாடு 1 ஐக் கழித்தால் அதாவது சமன்பாடு 2 சமன்பாடு 1 P2 P1 VL √ sin அல்லது இரு பக்கங்களையும் √ 3 ஐ பெருக்கினால் √ 3 VL √ sin √ 3 P2 P P1 கிடைக்கும் எனவே Q T √ 3 P2 P1 ஏனெனில் இது எனது மொத்த ரியாக்ட்டிவ் பவர் √ 3 VL √ sin எனவே அது எனது Q T √ 3 P2 P1 இது சமன்பாடு 4 எனவே √ 3 VL √ cos P1 P2 மற்றும் √ 3 VL √ sin √ 3 P2 P1 எனவே இதை செய்தால் அது பழுப்பு tan √ 3 P2 P1 P2 1 இப்போது நேர்மறையாக இருந்தால் அது இண்டக்ட்டிவ் லோடு அதாவது P2 P1 லோடிங் இண்டக்ட்டிவ் லோடு P2 P1 கெபாசிட்டிவ் லோடு எனவே இங்கே P2 P1 ரெசிஸ்டன்ஸ் லோடு என்றால் 0 அதாவது P2 P1 என்றால் அது இண்டக்ட்டிவ் லோடு என்றால் P2 P1 அது கெபாசிட்டிவ் லோடு எனவே தீர்மானிக்க முடியும் இப்போது இதற்குப் பிறகு ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இது உதாரணம் 6 வாட் மீட்டர் நான் இவ்வாறு இணைத்துள்ளேன் W1 W 2 மற்றும் W 3 மற்றும் சுவாரஸ்யமான விஷயம் வேண்டுமென்றே இந்த லோடு சமநிலையற்ற Za 15 Ω இதேபோல் Zb 10 j 5 Ω மற்றும் Zc 6 j 8 Ω ஆகும் எனவே பேஸ் அடிப்படையில் நாம் அளவிட வேண்டுமானால் எனவே இங்கே சமநிலையற்ற லோடு கொடுக்கப்பட்டுள்ளது இது 15 Ω இது 6 j 8 Ω அதாவது Zc மற்றும் இந்த பக்கம் நான் வரைபடத்தைக் காண்பிப்பேன் இந்த பக்கம் Zb 10 j 5 வாட் வாட் மீட்டர் இதுபோன்று இணைக்கப்பட்டுள்ளது இதேபோல் மற்றொரு வாட் மீட்டர் இதுபோன்று இணைக்கப்பட்டுள்ளது இதை ஒரு நியூட்ரல் அழைக்கிறோம் எனவே நாம் அளவிட விரும்புகிறோம் அதை பார்க் பேஸ் பவர் அடிப்படையில் அழைக்கிறோம் எனவே இது மின்சாரம் ஐ இப்போது இந்த முறையில் வாட் மீட்டர் அளவீடுகள் மொத்த பவர்யை எடுத்துக்கொள்வதைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது சமநிலையற்றது எனவே இந்த முறையில் முதலில் Ia Ib மற்றும் Ic ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அப்படியானால் abc வரிசை கொடுக்கப்படுகிறது வோல்டேஜ் 100 வோல்ட் ஆகும் அது சமசீரான பேஸ் வோல்டேஜ் ற்கு 100 வோல்ட் வழங்கப்படுகிறது a c b வரிசை பேஸ் வோல்டேஜ் சமநிலையில் இருக்கும் ஆனால் லோடு சமநிலையற்ற லோடு எனவே VAN 100 ஆங்கிள் 0 o ஆக எடுக்கப்படுகிறது மேலும் இது a c b வரிசை எனவே VCN 100 ஆங்கிள் 120o மற்றும் VBN 100 ஆங்கிள்120 o இப்போது Ia 100 ஆங்கிள் 015 இது 6 67 ஆங்கிள் 0o ஆம்பியர் இதேபோல் பேஸ் b இது 100 ஆங்கிள்120 10 j 5 இது 8 94 ஆங்கிள் 93 44o ஆம்பியர் இதேபோல் பேஸ் c 100 ஆங்கிள் 120 6 j8 இது 10 ஆங்கிள் 66 87o ஆகும் எனவே Ia VAN இது ஒன்று இதேபோல் Ib VBN this one இதேபோல் Ic n VCN இதுவும் இதேபோல் பேஸ் வாரியாக கண்டுபிடிக்க முடியும் எனவே ஒரு முறை இதைச் செய்யுங்கள் இப்போது I n Ia Ib Ic எனவே Ia Ib Ic அது 10 06 ஆங்கிள் 178 4o ஆம்பியராகவும் வாட் மீட்டர் காண்பிக்கும் அளவு பவர் P1 க்கு இது VAN Ia cos VAN Ia ஆகவும் இருக்கும் அதாவது இந்த வாட்மீட்டருக்கு இது இங்கே இணைக்கப்பட்டுள்ளது இது இந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த இந்த நியூட்ரல் இவற்றின் இடையே அது இணைக்கப்பட்டுள்ளது எனவே வோல்டேஜ் VAN மெக்னிட்யூடு பின்னர் Ia மெக்னிட்யூடு பின்னர் இதற்கிடையில் கோணம் அது VAN இன் கோணம் Ia இன் கோணம் இந்த வழியில் எழுதப்பட்டது எனவே இதைப் பார்த்தால் P1 VAN Ia cosine VAN Ia VAN என்பது 0 குறிப்பு மற்றும் Ia மேலும் 0 ஆகும் எனவே இது 667 வாட் ஆகி வருகிறது இதேபோல் P2 க்கு இது VBN Ib ஆக இருக்கும் வரைபடத்தைப் பாருங்கள் இதை எழுதுங்கள் அதன் கொசைன் VBN இன் ஆங்கிள் 120 o மற்றும் Ib இன் ஆங்கிள் 93 44o ஆகும் இது வேறுபாடு என்பது ஒரு பவர் காரணி R ஆங்கிள் எனவே இது 800 வாட் ஆகும் இதேபோல் VCN Ic cos க்கு இது VCN 120 மற்றும் Ic இன் ஆங்கிள் 66 எனவே இது எனவே இது 600 வாட் ஆக மாறும் ஆகையால் மொத்த அப்சார்ப்புடு PT P1 P2 P3 So 2067 வாட் இப்போது மற்றொரு விஷயம் PT Ia2 RA a பேஸ்ன் ரெசிஸ்டன்ஸ் Ib 2 RB பேஸ் b இன் ரெசிஸ்டன்ஸ் பின்னர் Ic 2 RC எனவே இந்த மதிப்புகள் அனைத்தையும் மெக்னிட்யூடு மற்றும் ரெசிஸ்டன்ஸ் வைத்தால் 2067 வாட் கிடைக்கும் எனவே இது பொருந்துகிறது எனவே பதில்கள் சரியானவை எனவே மற்றொரு உதாரணம் எடுத்துக் கொள்ளுங்கள் படம் 29 இல் த்ரீ பேஸ் சமச்சீர் லோடு Z 8 j 6 Ω ஐக் கொண்டுள்ளது லோடு 208 வோல்ட் லைன்களுடன் இணைக்கப்பட்டிருந்தால் W1 மற்றும் W2 இன் அளவீடுகளை மற்றும் PT QTஐக் கணிக்கவும் எனவே இது படம் 29 ஆகும் எனவே படம் 29 க்கு திரும்பி வந்தால் இது இங்கே உள்ளது இதுதான் நாம் இங்குதான் சூத்திரத்தைப் பெற்றோம் அதே படம் 30 மற்றும் இந்த படத்தில் உள்ள தரவு அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் இதற்கு மீண்டும் வருவோம் எனவே இங்கே இம்பிடன்ஸ்க்கு ஸ்டார் இணைக்கப்பட்ட லோடு 8 j 6 is ஆகவும் லைன் வோல்டேஜ் ற்கு 208 வோல்ட் ஆகவும் உள்ளது நாம் W1 மற்றும் W2 மற்றும் PT மற்றும் QT ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே Z ஸ்டார் 8 j 6 10 ஆங்கிள் 36 87 o Ω லைன் வோல்டேஜ் 208 வோல்ட் எனவே லைன் மின்சாரம் ஸ்டார் இணைக்கப்பட்டுள்ளது எனவே VP ZY எனவே இது VP பேஸ் வோல்டேஜ் ஏனெனில் இது லைன் 2 ஆகும் லைன் to லைன் வோல்டேஜ் ற்கு 208 வழங்கப்படுகிறது எனவே பேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் √ 3 மெக்னிட்யூடு ZY ஆக இருக்கும் எனவே இது 208 க்கு வழங்கப்படுகிறது எனவே இங்கே √3 10 மெக்னிட்யூடு இது 10 ஆகும் எனவே IL மெக்னிட்யூடு 12 ஆம்பியர் ஆகும் எனவே P1 VL IL√ cos 30 o மற்றும் இது 36 87 o எனவே இது இங்கே எழுதப்பட்டுள்ளது 36 87 o ஆகையால் பி 1 208 லைன் மின்சாரம் மெக்னிட்யூடு cosine 30 36 87 o எனவே பி 1 980 48 வாட் இதேபோல் P2 விL cosine 30 o எனவே இது P2 VL 208 ஆக இருக்கும் நமக்கு 12 cos 30 36 87 o கிடைத்துள்ளது 1 வாட் ஆகும் இப்போது P2 P1 காணலாம் இது இண்டக்ட்டிவ் லோடு ஏனென்றால் ஏற்கனவே நாம் பார்த்தது இது இண்டக்ட்டிவ் மட்டுமே எனவே P2P1 மற்றும் இது PT மொத்த பவர் P1 P2 இதைச் சேர்த்தால் 3 4586 கிலோ வாட் ஆகும் நாம் 1000 சேர்க்கலாம் இப்போது கிலோவாட் கிடைக்கும் இப்போது QT √ 3 P2 P1 இது √ 3 P2 P1 497 6 ஆக மாறும் ஏனெனில் P2 P2 P1 உடன் கிடைத்துள்ளது 1497 6 VAr நேரடியாகப் பெறுவேன் எனவே இது உண்மையில் 2 594 kVAr ஆகும் இது ஒரு பயிற்சியாகும் அதற்கான பதில்கள் உள்ளன நாம் அதை செய்வோம் மற்றும் அது டெல்டா லோடு கெப்பாசிட்டிவ் எனவே அதை தீர்க்கவும் பதில்களும் வழங்கப்படுகின்றன எனவே சரிபார்க்க முடியும் இப்போது இது மிகவும் சுவாரஸ்யமான கணக்கீடு எனவே பெரிதாக்குவதை கொஞ்சம் குறைக்க அனுமதிக்கிறேன் எனவே இரண்டு பேலன்ஸ் லோடுகள் 240 kV உடன் இணைக்கப்பட்டுள்ளன இது படம் 32 இல் காட்டப்பட்டுள்ளபடி பிரிக்வேன்சி 60 ஹெர்ட்ஸ் லைன் எனவே படம் 32 லோடு 1 30 கிலோவாட் எடுத்துக்கொள்கிறது மின்பவர் காரணி 0 6 பின்தங்கிய நிலையில் கொடுக்கப்படுகிறது எனவே இந்த பவர் காரணியிலிருந்து லோடு ரியாக்ட்டிவ் பவர்யை எடுத்துக்கொள்வதையும் கண்டுபிடிக்க முடியும் ஏனெனில் பவர் காரணி வழங்கப்படுகிறது அதே லோடு 2 45 k VAr ஐ 0 8 பின்தங்கிய பவர் காரணியில் ஈர்க்கிறது இங்கே இது மறைமுக கணக்கீடு எனவே இங்கே அது 45 kVAr ஐக் கொடுக்கிறது ஆனால் பவர் காரணி 0 8 ஆக இருக்கும்போது அதாவது இங்கே P ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் VA r க்கு Q ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே முதலில் காம்பிளக்ஸ் அப்ஸலுட் மற்றும் ரியாக்ட்டிவ் பவர் லோடு எடுத்துக்கொள்வதை தீர்மானிக்க வேண்டும் மற்றும் b லைன் மின்சாரங்கள் மற்றும் c கெபாசிட்டர்கள் kVAr ரேட்டிங் அவை டெல்டா லோடுக்கு இணையாக பவர் காரணியை 0 9 பின்தங்கிய நிலையிலிருந்து உயர்த்த மற்றும் Cp மதிப்பையும் தீர்மானிக்க வேண்டும் எனவே வரைபடத்தைப் பார்த்தால் உண்மையில் இது வரைபடம் எனவே கேள்வி என்னவென்றால் இங்கே கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே லோடுகள் உள்ளன எனவே இது த்ரீ லைன் a b c உள்ளன இந்த லோடுகள் இணைக்கப்பட்டுள்ளன இது பேலன்ஸ் லோடு 1 மற்றும் இது பேலன்ஸ் லோடு 2 இணைக்கப்பட்டுள்ளன எனவே இது கெபாசிட்டர் இல்லாமல் இணைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது இந்த கெபாசிட்டர்கள் டெல்டா வடிவத்தில் இணைக்கப்பட்டுள்ளன இது உண்மையில் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கவும் எனவே இப்போது இங்கே கணக்கீட்டில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது கணக்கீட்டில் அது மூன்று கெபாசிட்டர்கள் டெல்டாவின் kVAr மதிப்பீடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது பவர் காரணி 0 9 பின்னடைவை உயர்த்துவதற்காக லோடுக்கு இணையாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே வேறுபட்ட மின் கணக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது பவர் காரணியை உயர்த்த வேண்டும் முதல் லோடு பவர் காரணி 0 6 பின்தங்கியிருக்கும் மற்றும் இரண்டாவது லோடுக்கு இது 0 8 பின்னடைவு எனவே இது எல்லாம் கொடுக்கப்படுகிறது எனவே 32 இல் உள்ளது எனவே இந்த கெபாசிட்டர் விஷயம் பின்னர் பரிசீலிக்கப்படும் எனவே இது Iaஇது Ia Ib எனவே இந்த ஐஏ பின்னர் இந்த மின்சாரம் பகுதி Ia 1 க்கு சென்று Ia 2 க்கு செல்கிறது இதை நாம் பின்னர் பார்ப்போம் இது பேலன்ஸ் லோடு 1 பேலன்ஸ் லோடு 2 எனவே இது ஒரு இணையான சர்க்யூட் த்ரீ பேஸ் இது ஒரு இணையான சர்க்யூட் மற்றும் இது தான் கணக்கீடு எனவே இப்போது மிகவும் எளிதானது அதனால்Ia Ia 1 Ia 2 மற்றும் இதேபோல் Ib Ic 120 o பேஸ் மாற்றத்தை எளிதில் உருவாக்க முடியும் ஏனெனில் இது பேலன்ஸ் அமைப்பு எனவே மெக்னிட்யூடு அது அப்படியே இருக்கும் எனவேIa Ia 1 Ia 2 அதாவது லோடு 1 P1 30 KW cos 1 6 ஐ ஏற்றவும் அதாவது sin 0 8 எனவே S 1 அப்பேரென்ட் பவர் P1 cos ஒன்று அது 50 KVA ஆகவும் எனவே Q 1 S 1 sin இருக்கும் 50 0 8 40 kVAr ஆக இருக்கும் ஆகையால் P1 j Q 1 அடிப்படையில் 30 j 40 கிலோவோல்ட் ஆம்பியர் ஆகும் இதேபோல் லோடு 2 கணக்கு இங்கே அது q2 45 kVAr கொடுக்கப்பட்டுள்ளது எனவே P பெற வேண்டும் இது பின்தங்கிய காரணி என்றால் மின்சாரம் பின்தங்கியிருக்கிறது எனவே cos 2 0 8 sin 2 0 6 விட அதிகம் எனவே S 2 q 2 sin 2 அதாவது 45 0 6 75 KVA எனவே P2 என்பது S 2 cos 2 75 0 8 க்கு சமம் இது 60KW ஆக இருந்தது எனவே P2 j Q 2 60 j 45 KVA இல் இப்போது மொத்த காம்பிளக்ஸ் பவர் P j Q P1 P2 j Q 1 Q 2 ஆக இருக்கும் இது 90 j 85 KVA ஆக மாறும் எனவே P j Q 2 √ 90 2 85 2 123 8 மற்றும் ஆங்கிள் 43 36 o KVA ஆக இருக்கும் அதாவது அது V Ic os V b i sin எனவே இப்போது இது KVA மற்றும் 123 8KVA அப்பேரென்ட் பவர் இப்போது √ 3 VL √ 1 cos 1 P1 நமக்கு தெரியும் எனவே 30 இது √ 3 240 KV 0 6 என்று எழுதப்பட்டுள்ளது எனவே இது உண்மையில் 120 28 மில்லி ஆம்பியர் ஆக மாறும் இது கிலோவாட் என எழுதப்பட்டுள்ளது எனவே தீர்க்கப்பட்டால் அது 120 28 மில்லி அம்பியர் மற்றும் 1 காஸ் இன்வெர்ஸ் 0 13 o மற்றும் மின்சாரம் பின்தங்கியிருக்கும் எனவே 120 28 ஆங்கிள் 53 13 o மில்லி ஆம்பியர் எனவே மின்சாரம் பின்தங்கியிருக்கிறது இதேபோல் √ 2 க்கு இது 60 √ 3 240 0 8 ஆக இருக்கும் இது மில்லிஆம்பியர் 180 42 மில்லிஅம்பியர் 60 இது கிலோவோல்ட்டில் உள்ளது எனவே இறுதியில் அது மில்லி அம்பியர் எழுதப்பட்டதில் இருந்து ஆம்பியராக இருக்கும் அது ஒன்று 8 42 மில்லி ஆம்பியர் மற்றும் 2 36 86o பின்தங்கியிருக்கும் எனவே Ia2 180 42 ஆங்கிள் 36 87o மில்லி ஆம்பியர் இருக்கும் ஆகையால் நான் சொன்ன மொத்த மின்சாரம் K C L Ia Ia1 Ia2 க்கு சமமாக இருக்கும் எனவே இது 297 8 43 36o மில்லி அம்பியர் எனவே Ib வெறும் 120o பேஸ் மாற்றம் Ia ஆங்கிள் 120o இது 297 8 ஆங்கிள் 163 36o மில்லி ஆம்பியர் ஆக மாறும் இதேபோல் Ic Ia angle 120o இது 297 8 ஆக மாறும் எனவே ஆங்கிள் 76 64o மில்லிஅம்பியர் எனவே Ia கிடைத்தது இங்கே மெக்னிட்யூடு மாறாமல் கிடைக்கிறது இப்போது Q c இது ஒன்று இது மிகவும் எளிமையான விஷயம் Q c ஆனது PT ஒரு P tan old tan new எனவே இது நமக்கு எப்படி கிடைத்தது cos பவர் காரணியை 0 9 ஆக மேம்படுத்த விரும்புகிறோம் எனவே new 25 Qc இன் வெளிப்பாடு ஒரு பவர் முக்கோணத்தை வரைந்து செய்யுங்கள் எனவே இந்த ஒரு Ia PT ஐ விட்டு வெளியேறுகிறது எனவே Qc 41 4 kVAr ஆக இருக்கும் மற்றொரு விஷயம் இங்கே கெபாசிட்டர் Cp மதிப்பு கணக்கிடப்படவில்லை இது ஒரு டெல்டா இணைக்கப்பட்ட கெபாசிட்டர் ஆகும் இதிலிருந்து மைக்ரோ ஃபாரடில் சிபியின் திறன் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் பதில் இங்கே கொடுக்கப்படவில்லை இதைச் செய்யுங்கள் என்று பரிந்துரைக்கிறேன் இது மிகவும் எளிமையான விஷயம் அதை செய்யுங்கள் அடுத்து அதே வாட் மீட்டரைப் பயன்படுத்தி ரியாக்டிவ் பவர்யை அளவிடுவது அதாவது அதே வாட் மீட்டரைப் பயன்படுத்தி ரியாக்டிவ் பவர் என்று அழைப்பதை அளவிடலாம் இந்த முறையில் ஜூம் கொஞ்சம் குறைக்க அனுமதிக்கிறேன் இந்த முறையில் இது மின்சார காயில் ஒரு பேஸ்ல் வைக்க வேண்டும் மற்றும் பேசர் காயில் மற்ற பேஸ்ல் இணைக்கப்பட வேண்டும் சில நேரங்களில் நாம் வாட்மீட்டரை M என்று எழுதுகிறோம் எனவே m l பின்னர் இது மெயின் பக்கமாகும் இது லோடு பக்கமாகும் C மற்றும் V சில நேரங்களில் இதுபோன்று எழுதப்படுகிறது ஆனால் ரெசிஸ்டன்ஸ் மிக அதிகமாக இருக்கும் எனவே இங்கு எந்த மின்சாரம் பாயும் என்பது கிட்டத்தட்ட அதே மின்சாரமாக இருக்கும் ஆனால் இந்த மின்சாரம் அதே வாட்மீட்டரைப் பயன்படுத்தி ரியாக்ட்டிவ் பவர்யை அளவிட மின்சார காயில் பேஸ்ல் வைக்கிறது a பேஸ்ல் நான் மின்சார காயில் வைத்துள்ளேன் Ia மற்றும் phasor காயில் இது b மற்றும் c எனப்படும் மற்ற இரண்டு பேஸ்ல் இணைக்கப்பட்டுள்ளது C V ஆக இருக்கும் இது உண்மையில் எதிர்வினை கொடுக்கும் எப்படி என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது எனது ZY ZY ZY இது N இது சிறிய c இது சிறிய b எனவே அதே மின்சாரம் இங்கே பாய்கிறது Ia VAN ஆங்கிள் 0 o இது VAN மற்றும் இது ஒரு புதிய சிறிய n எனவே அது எந்த குழப்பமாகவும் இருக்கக்கூடாது எனவே In VAN ஆங்கிள் 0 ZY ஆக இருக்கும் இது VAN ஆங்கிள் 0 பின்னர் z எனவே இது VAN ஆங்கிள் Z ஆங்கிளாக இருக்கும் இது Ia இதேபோல் I v n Ic கேள்வி என்னவென்றால் ரியாக்ட்டிவ் பவர் யின் மதிப்பு இந்த முறையில் phasor வரைபடத்தை வரையவும் இப்போது இது இது Vab இது எனது VAN மற்றும் VAN க்கு மின்சாரம் பின்னடைவு ஆனால் இந்த வரைபடத்தைப் பார்த்தால் அந்த வாட் மீட்டர் உண்மையில் பார்க்கிறோம் அந்த மின்சாரம் Ia மற்றும் அது Vbc ஐ வோல்டேஜ் யைப் பார்க்கிறோம் மேலும் இது Vbc க்கும் Ia க்கும் இடையில் கோணத்தை எடுக்கும் ஏனெனில் இது பி சி உடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த ஃபாசர் காயில் எனவே இது வோல்டேஜ் Vbc மற்றும் Ia மற்றும் நமக்குத் தேவையான Ia மற்றும் Vbc க்கு இடையிலான கோணத்தை அளவிடுகிறது இங்கே ஃபாசர் வரைபடத்தில் இது எனது Vab இது எனது VAN மற்றும்பின்னடைவு இது Vab மற்றும் Vbc க்கு இடையிலான ஆங்கிள் 120o எனவே VAN க்கும் Vbc கோணத்திற்கும் இடையிலான ஆங்கிள் 90o இந்த கோணம் எனவே இந்த அங்கிள் 90o ஆகையால் அந்த வாட் மீட்டர் Ia Vbc மெக்னிட்யூடு அளவாக இருக்கும் நான் சில சமயங்களில் பட்டியை வைத்திருக்கிறேன் இங்கே பட்டியை வைக்கவில்லை ஆனால் இந்த Ia மற்றும் Vbc க்கு இடையிலான ஆங்கிள் 90o என்று சொன்னேன் எனவே காஸ் 90o வாட் மீட்டர் காண்பிக்கும் அளவு VL √ sin இருக்கும் ஆனால் நம் ரியாக்ட்டிவ் பவர் √ 3 VL √ sin பின்னர் இந்த காண்பிக்கும் அளவு √ 3 ஆல் பெருக்கப்பட வேண்டும் எனவே வாட்மீட்டர் ரியாக்ட்டிவ் பவர்யை அளவிடுவதற்குப் பயன்படுத்தலாம் அதனால் வாட் மீட்டர் ரீடிங் த்ரீ பேஸ் ரியாக்ட்டிவ் பவர்யை √ 3 ஆல் பெருக்கி அளவீடு செய்ய வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் அனைத்தும் √ 3 ஆல் பெருக்கப்பட வேண்டும் எனவே காண்பிக்கும் அளவு √ 3 ஆல் பெருக்கப்பட்டால் ரியாக்ட்டிவ் பவர் என்று அழைக்கப்படும் எனவே வாட்மீட்டரின் இணைப்பு ரியாக்டிவ் பவர் அளவீடு செய்ய பயன்படுத்தலாம் எனவே இந்தப் பயிற்சி சில புத்தகங்களிலிருந்து எனக்கு கிடைத்தது எனவே a b c என்று வைத்துக்கொள்வோம் இது திடீரென்று இந்த பேஸ் திறந்திருந்தால் எனவே இது j 100 Ω இது ஒரு 100 Ω மற்றும் A B C அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன திறந்த சர்க்யூட் வோல்டேஜ் VOB என்ன என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அமைப்பு 208 வோல்ட் மற்றும் A B C வரிசை 208 வோல்ட் லைன் to லைன் VOB கண்டுபிடிக்க வேண்டும் 284 ஆங்கிள் 150o வோல்ட் பதில் சரியானது மிகவும் எளிமையான சுவாரஸ்யமான கணக்கு மற்றொரு பயிற்சி இது த்ரீ பேஸ் த்ரீ ஒயர் P2 20 வோல்ட் a b c அமைப்பில் லைன் மின்சாரம் Ia வழங்கப்படுகிறது Ib வழங்கப்படுகிறது Ic வழங்கப்படுகிறது வாட்மீட்டரின் அளவீடுகளை a மற்றும் b லைன்களில் கண்டுபிடிக்கவும் பிறகு வாட்மீட்டரின் அளவீடுகளை b மற்றும் c லைன்களில் கண்டுபிடிக்கவும் மற்றும் வாட்மீட்டரின் அளவீடுகளை b மற்றும் c லைன்களில் கண்டுபிடிக்கவும் பின்னர் இந்த அளவீடுகள் ஏன் வேறுபடுகின்றன என்பதைக் கண்டறியவும் இப்போதுஇறுதியாக இந்த த்ரீ பேஸ் சர்க்யூட்களை பற்றி ஒன்று அல்லது இரண்டு விஷயங்களை நான் இங்கே சொல்லுவேன் சில நேரங்களில் ஒரு சர்க்யூட் இம்பிடன்ஸ் கொடுக்கப்பட்டால் Z √ j Ω என்று கொடுக்கப்பட்டால் அது வழங்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் r இன் மதிப்பு என்ன x இன் மதிப்பு எனவே அது கொடுக்கப்பட்டால் r என்றால் என்ன x இது கொடுக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே ஆர் மதிப்பு மற்றும் எக்ஸ் மதிப்பு என்ன 0 1 j இதை நாம் எழுதுகிறோம் அதாவது 0 cos π 2 ஐ எழுத முடியும் மற்றும் 1 j ஐ j sin π 2 எழுத முடியும் அதாவது இதை e பவர்க்கு எழுத முடியும் j π 2 அதாவது e j π 2 இது சிக்கலான எண் எனவே √ j என்றால் மற்றும் j அதாவது j ej π 2 அதை அழிக்க அனுமதிக்கிறேன் அதாவது z √ j j ½ எனவே j ej π 2 ½ e பவர்க்கு j π 4 இது cos π 4 j sin π 4 1 √ 2 j 1 √ 2 அதாவது R 1 √ 2 Ω மற்றும் X மேலும் 1 √ 2 எனவே இப்படித்தான் கணக்கிட வேண்டும் இன்னொரு விஷயம் என்னவென்றால் யாராவது j பவர் j இன் மதிப்பு என்ன கேட்டால் நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது நாம் j e பவர் j π 2 j பார்த்தோம் அதாவது e பவர்க்கு j 2 π 2 என்று உண்மையில் j2 1 எனவே e பவர்க்கு π 2 இது ஒரு உண்மையான எண் என் jjக்கு இது ஒரு உண்மையான எண் அது e π 2 எனவே த்ரீ பேஸ் AC சர்க்யூட் பகுதி முடிந்துவிட்டது அடுத்து நாம் காந்த சர்க்யூட்களை எடுத்துக் கொள்வோம் அதன் பிறகு ஒற்றை ஆல்டெர்னேட்டர் மற்றும் த்ரீ பேஸ் இண்டக்சன் இயந்திரங்கள் மற்றும் DC இயந்திரங்கள்